எல்லோருக்கும் வணக்கம் பேரிடர் மீட்பு குறித்த இந்த விரிவுரைத் தொடர்கள் மூலம் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இந்த விரிவுரை பேரிடர் ஆபத்து தகவல்தொடர்புகளில் கவனம் செலுத்துகிறது கியோட்டோ பல்கலைக்கழகத்தின் பேரிடர் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த நான் சுபஜ்யோதி சமதார் பேரிடர் ஆபத்து தொடர்புகள் குறித்து பேசுவோம் பேரிடர் அபாய தொடர்பு மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க அல்லது மக்களை பேரிடர்களுக்கு எதிராக தயார்படுத்த வேண்டும் வெளியேற்றம் அல்லது வெள்ளத்தைத் தடுக்கும் கட்டுமானப் பொருட்களைப் பயன்படுத்துதல் வீட்டை மறுசீரமைத்தல் என்று சொல்லலாம் ஆகவே மக்கள் ஏன் இதைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் எதிர்கால பேரிடர்களிலிருந்து என்னைப் பாதுகாத்துக் கொள்வதற்காக இது முக்கியமானது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அதைச் செய்ய வேண்டும் இப்போது இந்த செயல்பாட்டில் யார் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு கட்சிகள் இருக்கும்போது என்ன அர்த்தம் ஒன்று அவர்கள் மக்களிடம் ஆபத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புகிறார்கள் மற்றொன்று இயற்கை பேரிடர்களுக்கு ஆளாகக்கூடிய மக்கள் இப்போது இந்த இரு கட்சிகளும் தொடர்பு கொள்ள வேண்டும் மற்ற கட்சிகளும் இதில் ஈடுபட்டுள்ளன எனவே இந்த செயல்முறை நாங்கள் பேரிடர் ஆபத்து தொடர்புகளை அழைத்தோம் எனவே இந்த முழு செயல்முறையின் விவரத்தையும் பார்ப்போம் அவை ஆபத்து தகவல்தொடர்புகள் அல்லது பேரிடர் ஆபத்து தொடர்புகள் என்று அழைக்கிறோம் இடர் தொடர்பு இடர் தொடர்பு சரி என்று நாங்கள் கூறும்போது என்ன அர்த்தம் எனவே ஆபத்து தகவல்தொடர்புகளில் அல்லது பேரிடர் ஆபத்து தகவல்தொடர்புகளில் கூட நான் இன்னும் பரந்த கண்ணோட்டத்தில் பேசுகிறேன் உள்ளூர் அரசாங்கத்தைப் போன்ற ஒரு அனுப்புநர் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே பேரிடர் அபாய தகவல்தொடர்புகளில் முதலில் உள்ளது எங்களுக்கு ஒரு அனுப்புநர் தேவை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஆபத்து பற்றிய செய்திகளை அனுப்புகின்றனர் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கின்றனர் எனவே அனுப்புநர்களே மக்களுக்கு தகவல்களை அனுப்புகிறார்கள் அவர்கள் பெறுநர்கள் எனவே ஒரு அனுப்புநர் இருக்க வேண்டும் ஒரு ரிசீவர் மற்றும் மற்றொரு முக்கியமான கூறு இடையிலான செய்தி எனவே அனுப்புநரும் பெறுநரும் அவர்கள் தகவல்களைப் பரிமாறிக் கொள்ள வேண்டும் சரி தகவல் பரிமாற்றம் இந்த இரு தரப்பினருக்கும் இடையில் முக்கியமானது எனவே இது இடர் தொடர்புகளின் அடிப்படை கூறுகளில் ஒன்றாகும் வெள்ளம் பூகம்பம் போன்ற பேரிடர் அபாய தகவல்தொடர்புகளைப் பற்றி நாம் பேசும்போது இது குறித்த தகவல்கள் இருக்க வேண்டும் இப்போது அவர்கள் தொடர்பு கொள்ளும்போது தகவல்களைப் பரிமாறிக்கொள்ளும்போது இரண்டு தரப்பினரும் அனுப்புநர்களும் பெறுநர்களும் அவர்கள் தகவல்களைப் பரிமாறிக் கொள்கிறார்கள் ஆனால் என்ன எந்த வகையான தகவல் பற்றிய தகவல்களைப் பரிமாறுகிறார்கள் இடர் தொடர்பு பற்றி நீங்கள் பேசும்போது அவர்கள் எந்த வகையான தகவல்களைப் பகிர வேண்டும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் இது சில வதந்திகள் அல்லது அன்றாட வாழ்க்கை போன்ற ஊரின் சில பரபரப்பான விஷயமா அவர்கள் சக ஊழியர்கள் அல்லது அயலவர்கள் அல்லது சில சக ஊழியர்கள் அவர்கள் செய்யும் சக மாணவர்கள் போன்ற ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் அல்லது இது எனது ஹேர்கட் விஷயமா நான் எப்படி அழகாக இருப்பேன் அது ஒன்றைப் பற்றியதா அல்லது எப்படி சமைக்க வேண்டும் என்ன சமைக்க வேண்டும் அல்லது சிங்கப்பூர் அல்லது சுவீடன் அல்லது சுவிட்சர்லாந்திற்கு எனது பயணத் திட்டம் பற்றியதா எனவே அவர்கள் எந்த வகையான தகவல்களைப் பகிர்வார்கள் என்பதை அறிவது மிகவும் முக்கியம் எனவே நாங்கள் அனுப்புநர்களுக்கும் பெறுநர்களுக்கும் இடையில் பேசும்போது தகவல் பரிமாற்றம் ஆபத்து தகவல்தொடர்புகளில் அவர்கள் உங்கள் சிகை அலங்காரம் பற்றி உங்கள் பயணத் திட்டம் அல்லது உங்கள் அன்றாட வாழ்க்கையைப் பற்றி ஆர்வம் காட்டவில்லை இடர் தகவல்தொடர்புகளில் பேரிடர் ஆபத்து தகவல்தொடர்புகளில் நாங்கள் தகவல்களைப் பரிமாறிக் கொள்கிறோம் என்று கூறும்போது சில குறிப்பிட்ட ஆபத்துகள் மற்றும் ஆபத்து பற்றி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பேசுகிறோம் இது ஒரு இதயப் பிரச்சினையாக இருக்கலாம் இது நிலத்தடி நீரின் ஆர்சனிக் மாசுபாடுகளாக இருக்கலாம் அது மக்களுக்கு புற்றுநோய்களை ஏற்படுத்துகிறது அல்லது அது வெள்ளம் தொடர்பான பிரச்சினைகளாக இருக்கலாம் அல்லது இது பலரைப் போல மரபணு மாற்றப்பட்ட உணவாகவும் இருக்கலாம் இப்போதெல்லாம் மரபணு மாற்றப்பட்ட உணவுக்கு வெளிப்படும் மற்றும் அவை 2011 ஆம் ஆண்டு பூகம்பம் மற்றும் சுனாமியால் பேரிடர் மற்றும் அணு விபத்து ஏற்பட்ட புக்குஷிமா அணுமின் நிலையமாக இருக்கலாம் எனவே நாங்கள் உண்மையில் அனுப்புநர்களைக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் பெறுநர்களுக்கு தகவல்களை அனுப்புகிறார்கள் அவர்களிடம் ஒரு செய்தி உள்ளது அவர்களிடம் தகவல் பரிமாற்றம் உள்ளது மேலும் இந்த தகவல் பரிமாற்றம் ஆபத்து பற்றியது ஆனால் அனுப்பியவர்கள் தகவல்களை அனுப்பும்போது தகவல்களை பெறுநர்களுக்கு அனுப்பும்போது ஒரு நோக்கம் உள்ளது இந்த நோக்கம் என்ன தெரியுமா அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் அனுப்புநர் இந்த தகவல்களை ரிசீவருக்கு அனுப்புகிறார் என்றால் நாங்கள் பேரிடர் அபாய தகவல்தொடர்பு பற்றி பேசும்போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உள்ளது அனுப்பியவர் பெறுநரின் மனதை மாற்ற விரும்புகிறார் அவரது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் கருத்து மற்றும் நடத்தை மாற்றப்பட்டுள்ளது எனவே அனுப்புநர் ஒரு முறை அந்த பெறுநருக்கு வெவ்வேறு முன்னோக்கு வித்தியாசமான நடத்தை வித்தியாசமான அணுகுமுறை இருக்க வேண்டும் ஒருமுறை அவர்களுடன் வெற்றிகரமாக தொடர்பு கொள்வார்கள் எனவே இது தகவல் பரிமாற்றத்தின் ஒரு விஷயம் மட்டுமல்ல அனுப்புநர் பெறுநரைப் பாதிக்க விரும்புகிறார் எனவே இது அனுப்புநர்களுக்கும் பெறுநர்களுக்கும் இடையில் தகவல்களை பரிமாறிக்கொள்வது ஒரு நோக்கமான தகவல் பரிமாற்றம் ஆகும் எனவே வெகுஜன ஊடகங்கள் போன்ற ஊடகங்கள் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்கும் போது அவர்கள் உங்களை மாற்ற விரும்புகிறார்கள் அவர்கள் உங்கள் எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார்கள் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர்கள் உங்களை ஒவ்வொரு வகையிலும் மறைக்க விரும்புகிறார்கள் அவர்கள் உங்களை மூளைச் சலவை செய்ய விரும்புகிறார்கள் இந்த முழக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது உங்கள் முடிவை நீங்கள் பாதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் ஒரு வதந்தியைப் போல பேசுகிறேன் அல்லது நீங்கள் சொல்வதைக் கேட்கவில்லை அல்லது நாங்கள் எதுவும் பேசவில்லை என்று அர்த்தமாகாது இல்லை பேரிடர் அபாய தகவல்தொடர்புகளில் நான் உங்களுடன் தொடர்புகொள்கிறேன் ஏனென்றால் எனக்கு ஒரு காரணம் ஒரு நோக்கம் மற்றும் நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது நான் உங்கள் மனதை மாற்ற விரும்புகிறேன் எனவே நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன் அது என்ன ஆபத்து பற்றிய உங்கள் கருத்து மற்றும் நான் தயார்நிலை பற்றிய உங்கள் அணுகுமுறையை மாற்ற விரும்புகிறேன் ஒரு வெளியேற்றம் இருந்தால் சூறாவளி வருவதால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று நான் முதலில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வெளியேற வேண்டும் எனவே முதலில் நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் சூறாவளி வருகிறது அது உண்மை நான் உங்கள் முடிவை மாற்ற விரும்புகிறேன் பின்னர் நீங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே பேரிடர் ஆபத்து தகவல்தொடர்புகளில் தகவல்களை வேண்டுமென்றே பரிமாறிக்கொள்வது மிகவும் முக்கியமானது இப்போது தகவல் பரிமாற்றங்கள் அல்லது நோக்கமான தகவல்கள் அவை இரைச்சலிலிருந்து மிகவும் வேறுபட்டவை செய்தி சரி என்று நாங்கள் கூறும்போது அந்த விஷயத்தில் ஒரு ரிசீவர் அல்லது தகவல் அளிப்பவர் அவர்கள் பார்வையாளர்களை இலக்கு பார்வையாளர்களை அம்பலப்படுத்த விரும்புகிறார்கள் இது நீங்கள் ஸ்பூன் ஃபீட் செய்ய விரும்புகிறேன் போன்ற அர்த்தமுள்ள அறிகுறிகளின் அமைப்புக்கு ஒரு ரிசீவர் ஆகும் நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் நான் உங்களை மூளைச் சலவை செய்ய விரும்புகிறேன் நான் நினைப்பதை நீங்கள் செய்ய வேண்டும் அது உங்கள் கருத்தை அல்லது அனுப்புநரின் மதிப்பை மாற்றக்கூடும் எனவே தகவல்களை வேண்டுமென்றே பரிமாற்றம் செய்வதில் ஒரு அனுப்புநர் இருக்கிறார் அவர் அல்லது அவள் பெறுநரின் மனதை மாற்ற விரும்புகிறார் அவர்கள் ஆபத்தை உணர்ந்தனர் ஆயத்தத்தைப் பற்றிய அவர்களின் அணுகுமுறை எனவே இடர் தொடர்பு அடிப்படையில் முதன்மையாக ஒருவித ஆபத்து பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொள்வது என வரையறுக்கப்படுகிறது எங்கள் சூழலில் இது பேரிடர் அபாயத்தைப் பற்றியது ஆனால் அது சுகாதார அபாயமாக இருக்கலாம் அது சுற்றுச்சூழல் அபாயமாக இருக்கலாம் ஆர்வமுள்ள தரப்பினரிடையே இது மற்ற ஆபத்துகளாக இருக்கலாம் எனவே ஆர்வமுள்ள இரண்டு கட்சிகள் உள்ளன ஒன்று அனுப்புநர் மற்றும் ஒருவர் பெறுநர் அவை பாதிக்கப்படுகின்றன குறிப்பிட்ட பேரிடர் அல்லது குறிப்பிட்ட அபாயத்தால் பாதிக்கப்படுகின்றன மேலும் அவை ஒரு தகவல் பரிமாற்றம் தகவலறிந்த தகவல்களை பரிமாறிக்கொள்வது மூலம் அனுப்புநர் பெறுநர்களின் மனதை மாற்ற விரும்புகிறார்கள் இப்போது இடர் தகவல்தொடர்புகளுக்கு பல வரையறைகள் உள்ளன நிச்சயமாக நம்மிடம் ஏராளமான வரையறைகள் உள்ளன ஆனால் எளிமைப்படுத்துதலுக்காக நமது பாடநெறிக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றை நாம் எடுக்கலாம் இங்கே கோவெல்லோ வான் ஸ்லோவிக் மற்றும் பலர் தங்கள் ஆய்வில் வழங்கப்பட்டதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் மேலும் ஆர்வம் தரும் தரப்பினரிடையே உடல்நலம் சுற்றுச்சூழல் ஆபத்து பற்றிய எந்தவொரு வேண்டுமென்றே தகவல் பரிமாற்றமாக ஆபத்து தொடர்பு வரையறுக்கப்படுவதாக அவர்கள் கூறுகிறார்கள் நமது விஷயத்தில் இது சுற்றுச்சூழல் ஆபத்து அல்லது சுகாதார ஆபத்து மட்டுமல்ல இது பேரிடர் அபாயமும் கூட என்று நான் சொன்னேன் மேலும் குறிப்பாக இடர் தொடர்பு என்பது தெரிவிக்கும் செயல் இது கட்சிகளுக்கு இடையில் தகவல்களை தெரிவிக்கும் அல்லது கடத்தும் செயலாகும் எனவே இது இரு தரப்பினரிடையே சில அர்த்தமுள்ள தகவல்களை தெரிவிக்கும் செயலாகும் ஆனால் நாங்கள் அதைப் பற்றி பேசும்போது அவை வேண்டுமென்றே தகவல்களைப் பரிமாறிக்கொள்கின்றன சரி அவர்கள் அதைச் செய்கிறார்கள் அனுப்புநர்கள் மற்றும் பெறுநர்கள் அவர்கள் எதைப் பற்றி பேசுகிறார்கள் தகவல் பரிமாற்றத்தின் உள்ளடக்கங்கள் எவை இடர் தகவல்தொடர்புகளில் ஆனால் அவர்கள் உண்மையில் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் நாம் ஆபத்தைப் பற்றி பேசும்போது ஆபத்து என்பது மிகவும் வேடிக்கையான சொல் மிகவும் வேடிக்கையான சொல் யார் ஆபத்தில் உள்ளனர் எந்த சுற்றுச்சூழல் அமைப்பு தடைபடும் என்பதை மக்கள் அறிய விரும்புகிறார்கள் இந்த நகரத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தால் வெள்ளத்தால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறும்போது மக்கள் உங்களை நம்ப விரும்பவில்லை நான் உண்மையில் இருப்பேன் நான் யார் நீங்கள் யார் என்றும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றும் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த மக்களில் யார் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் வரையறுக்க வேண்டும் இதைப் போலவே ஆபத்து பற்றியும் மக்களுக்கு வேறுபட்ட உணர்வுகள் உள்ளன அதனால்தான் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் 1957 முதல் எங்கள் ஊரில் ஒரு கொலை இல்லை என்று ஒரு செய்தி இருந்தால் வெறுமனே இந்த செய்தி இருக்கலாம் அல்லது ஆபத்து குறித்த இந்த யோசனை குறித்து மக்களுக்கு இரண்டு வெவ்வேறு கண்ணோட்டங்கள் உள்ளன முதல் நபர் நீங்கள் நடுவில் உள்ளவரைப் பார்த்தால் நாங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையின் வரையறை உள்ளது எனவே 1957 முதல் எங்கள் ஊரில் ஒரு கொலை இல்லை என்பதால் நாங்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர் நம்புகிறார் எனவே நாம் போதுமான அளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கருதுவதற்கு நியாயமானதே போதுமானது ஆனால் மறுபுறம் ஒரு அவநம்பிக்கையாளர் நாம் செய்கிறோம் என்று நினைக்கிறார் அதாவது ஏதோ இங்கே வருகிறது அதாவது அடுத்தது நான்தான் எனவே அவர்கள் மிகவும் எதிர்மறையான வழியில் பார்க்கிறார்கள் எனவே தூண்டுதல் உள்ளது ஒரே தகவல் ஆனால் இரண்டு நபர்களுக்கு இரண்டு வெவ்வேறு முன்னோக்கு அல்லது தூண்டுதலின் நிகழ்வின் விளக்கங்கள் உள்ளன இதேபோல் ஆபத்து ஏற்பட்டால் மக்கள் வெவ்வேறு விதமான சிந்தனைகளின் மாறுபட்ட மனநிலையைக் கொண்டுள்ளனர் இங்கே இந்த படத்தில் இதைப் பாருங்கள் சரி இந்த படகு ஆபத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் மறுமுனையில் இருப்பவர் நாங்கள் பாதுகாப்பாக இல்லை என்று நினைக்கிறார் அவர் அதே படகில் இருக்கிறார் ஆனால் நான் ஆபத்திலில்லை என்று அவர் நினைக்கிறார் ஏனெனில் துளை என் பக்கத்தில் இல்லை மறுமுனையில் உள்ளது எனவே ஏதாவது நடந்தால் நான் வெளிப்படுத்தப்பட மாட்டேன் நான் பாதிக்கப்பட மாட்டேன் எனவே யார் பாதிக்கப்படுவார்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பது மக்களுக்கு மிகவும் முக்கியமானது எனவே தகவல் பரிமாற்றம் அதன் உள்ளடக்கத்தின் பொருள் என்ன அவர்கள் எந்த வகையான உள்ளடக்கத்தைப் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறும்போது நிச்சயமாக அவர்கள் ஆபத்தைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் என்ன அவர்கள் எந்த ஆபத்தின் கூறுகளைப் பற்றி பேசுகிறார்கள் அதனால் நாங்கள் நன்றாக பேசுகிறோம் எனவே எத்தனை பேர் உங்கள் நகரங்களில் பூகம்பம் வருகிறது வெள்ளம் வருகிறது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை அறிய விரும்புகிறோம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் நீங்கள் ஒரு சூறாவளி எச்சரிக்கையை வழங்கியிருந்தால் அது முழு நகரமும் பாதிக்கப்படுமா அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட அக்கம் அல்லது குறிப்பிட்ட வார்டு பாதிக்கப்படுமா என்பதை மக்கள் அறிய விரும்புகிறார்கள் ஒரு மாகாணத்தில் உள்ள ஒரு நகரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட குடியிருப்புகள் பாதிக்கப்படும் எனவே அவற்றில் எத்தனை பேர் பாதிக்கப்படுவர் என்பது நாம் ஆபத்தைத் தெரிவிக்கும்போது மக்களுக்குச் சொல்வது மிகவும் முக்கியம் இங்கே மிகவும் சுவாரஸ்யமான தரவு நிச்சயமாக இது பேரிடருடன் தொடர்புடையது அல்ல ஆனால் அமெரிக்காவில் HIVயுடன் வாழும் 8 பேரில் ஒருவர் தங்களுக்குத் தெரியாது என்று கூறுகிறார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது அவர்களுக்குத் தெரியாது எனவே அதை நம்ப முடியுமா எனவே HIVயுடன் வாழும் 8 பேரில் ஒருவர் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்களுக்குத் தெரியாது என்கின்றனர் எனவே எத்தனை பேர் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் என்ற முக்கியமான செய்தியை இடர் தொடர்பு வழங்க வேண்டும் எத்தனை அல்லது எந்த அளவிற்கு மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்பது மட்டுமல்ல அது எனக்கு எப்படித் தடையாக இருக்கும் இது எந்த அளவிற்கு தொடரும் அவள் புகைபிடிப்பதைப் போல நான் எடுத்துக்காட்டுகளைத் தருகிறேன் பேரிடர் சூழலில் மட்டுமல்ல ஆபத்து மற்றும் இடர் தகவல்தொடர்புகளைப் புரிந்துகொள்வதற்கான பரந்த முன்னோக்கைப் புரிந்துகொள்ள அது உதவும் எனவே அவள் புகைபிடிக்கிறாள் எனவே புகைபிடிக்காதபடி அவளை ஊக்கப்படுத்தலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் புகைபிடிப்பதை விட்டுவிடுவதற்கு நாங்கள் கடுமையாக தொடர்பு கொள்ளும்போது புகைபிடிப்பவர்களை நான் அறிவேன் ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் புகைபிடிக்காத பலரை நான் அறிவேன் ஆனால் அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே புகைபிடிப்பவர்கள் மட்டுமே புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் என்பது அவசியமில்லை ஆனால் புகைபிடிக்காதவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் எனவே மக்கள் இந்த தரவை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த உண்மை மற்றும் அவற்றை விளக்குவது ஒரு முக்கியமான கேள்வி எனவே நாங்கள் ஆபத்தைத் தெரிவிக்கும்போது பேரிடர்களால் எந்த அளவிற்கு அவை எந்த அளவிற்கு தடைபடும் என்பதை மக்களுக்குச் சொல்வது மிகவும் முக்கியம் எனவே அவர்கள் எவ்வாறு பணியமர்த்தப்படுவார்கள் எவ்வளவு காலம் தீங்கு தொடரும் என்பது முக்கியம் இந்த கார்ட்டூனில் நம் குடிமகன் பெறும் கதிர்வீச்சுகள் எக்ஸ்ரேயை விட அதிகமாக இல்லை என்று கதிர்வீச்சு பிரச்சினைகளைப் பற்றி பேசுவதை நீங்கள் காணலாம் எனவே புகுஷிமா அல்லது பிற அணு விபத்து பற்றி யாராவது பேசிக் கொண்டிருக்கலாம் மேலும் அவர்கள் கதிர்வீச்சு தாக்கத்தைப் பற்றி கவலைப்படலாம் எனவே ஜப்பான் அரசாங்க மக்கள் ஒரு கார்ட்டூனில் இந்த கதிர்வீச்சு மக்கள் எதிர்கொள்ளும் எக்ஸ்ரே கதிர்வீச்சை குறைவாக இருப்பதை விடக் குறைவு என்று கூறுகிறார்கள் எனவே ஆபத்து குறித்து மக்கள் வெவ்வேறு கண்ணோட்டத்தைக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இடர் தகவல்தொடர்பு விஷயத்தில் நான் சொன்னது போல் இடர் தொடர்பு என்பது ஆர்வமுள்ள தரப்பினரிடையே உடல்நலம் அல்லது சுற்றுச்சூழல் ஆபத்து பற்றிய தகவல்களை வேண்டுமென்றே பரிமாறிக்கொள்வது என வரையறுக்கப்படுகிறது மேலும் குறிப்பாக இது எதைப் பற்றி கட்சிகளுக்கு இடையே தகவல்களை அனுப்புவது பரிமாற்றம் செய்வது ஒன்று அவர்கள் பேசும் நிலை அது ஆபத்து நிலை மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் மற்றும் ஆபத்தின் முக்கியத்துவமும் பொருளும் முக்கியமான உள்ளடக்கம் ஆகும் ஆனால் அது போதுமானது அவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப் போகிறார்கள் எந்த ஆபத்தை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதில் ஆபத்து அளவை நாம் அவர்களிடம் சொன்னால் என்ன ஆபத்து தவிர்க்க முடியாதது ஆபத்து தகவல்தொடர்புகளில் இது போதுமான தகவலா இல்லை அடிப்படையில் இல்லை ஏன் இல்லை சரி எங்களுக்கு இடர் பகுப்பாய்வு மற்றும் இடர் உணர்வுகள் உள்ளன என்று சொல்லும்போது ஆபத்து மேலாண்மை குறித்து மற்றொரு கேள்வி உள்ளது எனவே இதைப் பாருங்கள் முதலில் அந்த ஆபத்து பகுப்பாய்வு பகுதியைச் செய்யும் சில விஞ்ஞான அம்சங்கள் இருக்கலாம் ஆனால் மக்கள் வெவ்வேறு அபாயங்களை வெவ்வேறு வழிகளில் எவ்வாறு விளக்குகிறார்கள் என்பதற்கான உதாரணத்தை நான் கொடுத்ததால் மக்களுக்கு அவர்களின் சொந்த உணர்வுகள் உள்ளன ஆனால் நீங்கள் வெறுமனே சொல்வதை கேட்டால் இந்த ஆபத்து வெளிப்பாட்டைக் குறைக்க உதவும் எனவே இவை முக்கியமான தகவல்கள் எனவே நீங்கள் ஆபத்தில் உள்ளவர்களைப் பற்றி நாங்கள் பேசும்போது பூகம்பம் இருக்கிறது ஆனால் இடர் தொடர்பு இருப்பதாக நாங்கள் அவர்களிடம் சொல்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஆபத்து அல்லது ஆபத்து பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் என்பது மட்டும் போதாது அவர்கள் என்ன செய்ய முடியும் என்ன நடவடிக்கைகள் செயல்கள் தங்களைத் தற்காத்துக் கொள்ள அவர்கள் எடுக்க முடியும் என்பதையும் நாம் அவர்களுக்குச் சொல்ல வேண்டும் எனவே பூகம்பம் ஏற்பட்டால் அவர்கள் தங்களைக் காப்பாற்றிக் கொள்ள மேசை அல்லது தளவாடங்கள் கீழ் செல்லலாம் எனவே இது ஒரு எளிய எடுத்துக்காட்டு அவர்கள் அதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதற்கும் இந்த செய்தியை மக்களுக்கு வழங்க வேண்டும் சுனாமி இருப்பதைப் போல மக்களிடம் சொன்ன பிறகு சுனாமி வருகிறது ஆனால் இந்த தகவல் போதுமானதாக இல்லாவிட்டால் அது முழுமையற்ற தகவல் இந்த நபர்களைப் போன்ற ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவர்கள் வெளியேற முடிந்தால் அது சரி என்பதைக் காட்டுகிறது நாங்கள் உங்களைப் பாதுகாக்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லலாம் எனவே இடர் தொடர்புகள் என்பது இரு தரப்பினருக்கும் இடையேயான ஒரு விஷயத்தைப் பற்றி விவாதிப்பது என்பதாகும் ஆபத்தின் நிலை முக்கியத்துவம் ஆபத்தின் பொருள் ஆபத்தை நிர்வகித்தல் மற்றும் கட்டுப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட முடிவுகள் செயல்கள் மற்றும் கொள்கைகள் பற்றியது ஆகும் எனவே இந்த 3 கூறுகளும் இடர் தொடர்புகளின் முக்கிய அம்சமாகும் இப்போது இடர் தொடர்பு வரையறைகள் மற்றும் முக்கிய யோசனைகளைப் பற்றி நாம் விவாதிக்கிறோம் இடர் தகவல்தொடர்புகளின் நோக்கங்கள் என்ன இடர் தகவல்தொடர்புகளிலிருந்து நாம் உண்மையில் எதை அடைய விரும்புகிறோம் இங்கே எங்கே அனுப்புநரும் பெறுநரும் இருக்கிறார்கள் அனுப்புநர் பெறுநருக்கு சரியான செய்தியை அனுப்ப விரும்புகிறார் எனவே அதை குறியீட்டு மற்றும் டிகோடிங் மூலம் அனுப்பலாம் இந்த அம்சத்தை நாம் பின்னர் மற்றொரு சொற்பொழிவில் விவாதிக்க முடியும் ஆனால் இது பேசுவது எழுதுதல் கிராபிக்ஸ் வீடியோக்கள் மூலம் வெவ்வேறு சேனல்கள் வழியாக குறைந்தபட்சம் ஒன்றை அனுப்ப வேண்டும் இந்த செயல்பாட்டில் குறியீட்டு மற்றும் டிகோடிங்கில் ஈடுபாடு உள்ளது எப்படியிருந்தாலும் முக்கியமானது என்னவென்றால் அனுப்புநர் சொல்ல விரும்பும்போது நான் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் என்பதாகும் எனவே அனுப்புநர் 6 என்று சொன்னால் ரிசீவர் 9 என உணர்ந்தால் அது வேறுபட்டது அனுப்புநர் 5 ஐ அனுப்புகிறார் என்று சொல்லலாம் சரி இது 5 சில குறியீடு மற்றும் ரிசீவர் அதை எஸ் என டிகோட் செய்தார் எனவே நான் என்ன சொல்கிறேன் அனுப்புநரால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்துகொள்வது ஆபத்து தகவல்தொடர்புகளில் முக்கியமானது நான் 6 ஐ அனுப்புகிறேன் நீங்கள் அதை 9 எனக் கருதுகிறீர்கள் என்றால் நான் 5 ஐ அனுப்புகிறேன் நீங்கள் அதை S எனக் கருதுகிறீர்கள் என்றால் அது சரியாக இயங்காது அது வேலை செய்யாது எனவே நாங்கள் குறியீடாக்கும்போது நான் உங்களுக்கு மரம் என்று சொல்ல விரும்பினால் குறியீட்டு முறை மரமாக இருந்த பிறகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே குறியீட்டு மற்றும் டிகோடிங்கிற்குப் பிறகு அனுப்புநரிடமிருந்து பெறுநருக்கு செய்தியை அனுப்புவது ஒரே அர்த்தமாக இருக்க வேண்டும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் நாம் புரிந்துகொள்வது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் பயனுள்ள இடர் தொடர்புக்கு இந்த கூறு இருக்க வேண்டும் இங்கே போலவே இந்த சுவாரஸ்யமான கார்ட்டூனை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இந்த பெண்மணி இந்த நபரிடம் உங்கள் குடையில் 40 மட்டுமே ஏன் மூடப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார் இந்த நபர் பதில் அளிக்கிறார் ஏனென்றால் நான் இன்று ஒரு ஆரம்ப எச்சரிக்கையைப் பெற்றுள்ளேன் மேலும் 40 மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகக் கூறுகிறான் அதனால்தான் எனது குடையில் 40 மட்டுமே மூடப்பட்டுள்ளது என்கிறான் எனவே இது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே அனுப்புநர் என்ன செய்ய விரும்புகிறார் மற்றும் பெறுநர் என்ன விளக்குகிறார் என்பது முற்றிலும் வேறுபட்டது அவை ஒரே சரியானவை என்றாலும் அவை ஒன்றானதே ஆகும் அல்லது இந்த பெண்மணி மாற்றுத்திறனாளியாக இருந்ததால் தீப்பிடித்து இருப்பதால் ஆபத்தில் உள்ளார் இப்போது நீங்கள் அவரிடம் படிக்கட்டை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஏனெனில் அது தீப்பிடித்து உள்ளது பின்னர் நான் இப்போது தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா என்று அவள் சொல்ல விரும்புகிறாள் எனவே இடர் தொடர்புகளின் நோக்கங்களில் ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் அனைத்து பெறுநர்களும் செய்தியைப் பெறுபவர்களும் தங்களுக்கு அனுப்பப்படும் செய்தியின் பொருளைப் புரிந்துகொள்வதற்கும் டிகோட் செய்வதற்கும் வல்லவர்கள் என்பதை உறுதிசெய்வது ஆகும் எனவே அனுப்புநர்கள் பெறுநருக்கு செய்தி அனுப்பும்போது அனுப்புநர் அனுப்பிய பொருளை அவர்கள் புரிந்துகொண்டு டிகோடிஃபைட் செய்ய வேண்டும் இரண்டாவது நோக்கம் என்னவென்றால் அனுப்புநர்கள் பெறுநருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆபத்து அல்லது சில வகையான தயார்நிலை செய்திகளைப் பற்றி சில செய்திகளை அனுப்ப விரும்பினால் செய்தி மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும் அவர் நபரின் அணுகுமுறையை மாற்ற விரும்புகிறார் அணுகுமுறையை மாற்றுவது ஆபத்து தகவல்தொடர்புகளின் முக்கியமான அங்கங்களில் ஒன்றாகும் எனவே தகவல்களை அனுப்பும்போது அனுப்புநர்கள் பெறுநரின் மனதை மாற்ற விரும்புகிறார்கள் மேலும் செய்தியின் பெறுநர்களை அவர்களின் அணுகுமுறை மற்றும் குறிப்பிட்ட நடத்தை அல்லது ஆபத்தின் வர்க்கம் தொடர்பாக அவர்களின் நடத்தை ஆகியவற்றை மாற்றும்படியான அவர்களின் மனப்பான்மையை மாற்ற விரும்புகிறார் மற்றொரு முக்கியமான அம்சம் அனுப்புநர் பெறுநருக்கு தகவல்களை அனுப்பும்போது பெறுநருக்கு அவர்கள் புரிந்துகொண்டவை கேள்விகள் என்ன அனுப்புநருக்கு இருக்கும் கவலைகள் என்ன என்பதைப் பற்றி கருத்துத் தெரிவிக்க முடியும் எனவே இது ஒரு ஜனநாயக ரீதியான பரஸ்பர செயல்பாட்டில் இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு உச்சிமாநாட்டில் அல்லது ஒரு கிராமக் கூட்டத்தில் நம் கவலைகளைப் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே ஒரு முக்கிய அங்கமாக இடர் தகவல்தொடர்பு நோக்கம் பேரிடர் அபாய தொடர்பு என்பது ஆபத்து பிரச்சினைகள் குறித்த பகுத்தறிவு சொற்பொழிவின் நிபந்தனையை வழங்குவதாகும் இதனால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினரும் சரி அவர்கள் மோதல்களுக்கான தீர்மானங்களுக்கு பயனுள்ள மற்றும் ஜனநாயக முறையில் பங்கேற்க முடியும் உங்களிடம் வேறுபட்ட கருத்துகள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் இந்த மோதலைத் தீர்த்து ஒருமித்த அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவுகளுக்கு வரலாம் எனவே இன்றைய விரிவுரை முடிந்தது மிக்க நன்றி